இந்த விரிவுரையில் நாம் டைமென்ஷன் ரெடக்ஷன் மற்றும் ஸ்பார்ஸ் ரப்பிரசெண்டேஷன் ஐ விவாதிக்க உள்ளோம் முதலில் டேட்டாவின் டைமென்ஷன் என்றால் என்ன என்பதனை தெரிந்து கொள்வோம் இந்த ஸ்லைடில் உள்ளது போல ஒரு செட் தொகையான பாயின்ட்ஸ் ஐ கருத்தில் கொள்வோம் Xi என்கிற ஒவ்வொரு பாயிண்ட் ம் N என்ற இடத்தை சார்ந்தது இதனை ஒரு வெக்டார் ஆக ரியல் ஸ்பேஸ் ல் கருதும் பொழுது அந்தஸ்பேஸ் ன் டைமென்ஷன் n ஆகும் இப்பொழுது இந்த செட் S ன் டைமென்ஷன் என்பது n ஆ என்று கேள்வி எழுகிறது எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் ல் 4 டேட்டா பாயிண்டுகள் உள்ளன அந்த நான்கு பாயிண்டு களும் ஒரே பிளேன் ல் இருப்பதுபோல் ஒழுங்கு படுத்தப்பட்டுள்ளன அவை ஒரே பிளேன் ல் இருக்கும்போது ஒரே குவடிநெட் சிஸ்டம் இன் கீழ் வரையறுக்கப்பட்டு ஒவ்வொரு பாயிண்ட் ம் அந்த coordinate மூலம் வெளிப்படுத்தலாம் டேட்டாவின் டைமென்ஷன் மற்றும் ஸ்பேஸ் இன் டைமென்ஷன் ஒன்றாக இருக்கவேண்டிய அவசியமில்லை அதைவிட குறைவாகவும் இருக்கலாம் என்பதனை இந்த எடுத்துக்காட்டில் உணர்கிறோம் எனவே பிரின்சிபல் காம்போநன்ண்ட் அனாலிசிஸ் என்ற முறையின்படி டேட்டாவை எவ்வாறு குறைந்த டைமென்ஷன் சப் ஸ்பேஸ் இல் சுட்டிக்காட்டலாம் என்பதை படிக்க உள்ளோம் அதற்கு அடித்தளமாக ஒரு புது தொகையான ஆர்தொகோனல் ஆக்சிஸ் கணக்கிட வேண்டியுள்ளது அந்த புது தொகையான ஆர்தொகோனல் ஆக்சிஸ் கொண்டு புதிய ரப்பிரசெண்டேஷன் க்கு ஏற்றாற்போல் புதிய குவடிநெட் உருவகப்படுத்த உள்ளோம் எனவே இது ஒரு குவடிநெட் அளவில் நிகழும் மாற்றமாக கருதலாம் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் அனாலிசிஸ் என்ன செய்கிறது என்றால் ஒரு காம்போநன்ண்ட் இன் வேரியன்ஸ் ஐ மிகுதி படுத்துகிறது ஒரு பாயிண்ட் X n டைமென்ஷன் ஸ்பேஸ் இல் வெளிப்படுத்தப்படும் பொழுது அதனை பீட்சர் வெக்டார் மூலம் வெளிப்படுத்தலாம் எனவே n காம்போநன்ண்ட அல்லது n பீல்டு அந்த வெக்டார் க்கு இருக்கும் அதனை x1 x2 xn என்ற செட் ஆக கருதி உள்ளோம் Xi என்கிற ஒரு காம்போநன்ண்ட் ன் மாறுபாடு கணக்கிட xi ன் வெக்டார் இல் உள்ள N டேட்டா பாயிண்டுகளில் j என்கிற டேட்டா பாயிண்டு xi வெக்டார் இன் jth காம்போநன்ண்ட் ஆக கருதப்படுகிறது அந்த காம்போநன்ண்ட் ன் சராசரி ஐ எடுக்கிறோம் வேரியன்ஸ் என்பது ஸ்டாண்டர்ட் டிவிஏஷன் இன் நிலையான விலகல் உடைய வேரியன்ஸ் ஆகும் எந்த ஒரு காம்போநன்ண்ட் இன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அதாவது டாமின்அண்ட் காம்போநன்ண்ட் அதனுடைய வேரியன்ஸ் மற்ற n காம்போநன்ண்ட் களின் வேரியன்ஸ் ஐ ஒப்பிடும் போது அதிகபட்சமாக இருக்கும் எனவே அதனை டாமின்அண்ட் காம்போநன்ண்ட் என்று குறிப்பிடுகிறோம் PCA பிசிஏ டாமின்அண்ட் காம்போநன்ண்ட் ன் வேரியன்ஸ் ஐ அதிகப்படுத்துகிறது அது எவ்வாறு என்பதை புரிந்துகொள்ள W என்ற யூனிட் வெக்டார் ஐ எடுத்துக்கொள்வோம் நான் ஏற்கனவே கூறியதுபோல பிசிஏ வில் குவடிநெட் அளவில் மாற்றம் நிகழும் எனவே நாம் சில வகையான குவடிநெட் சேர்க்கை செய்ய உள்ளோம் ஆகையால் குவடிநெட் ன் மையமாக பீட்சர் வெக்டார் களின் சராசரியை கருதி உள்ளோம் எனவே சராசரியை குறிப்பிடும்போது N பீட்சர் வெக்டார் X1 X2 XN இன்று இருக்கும் பட்சத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறோம் சராசரியை இவ்வாறாக கணிக்கிறோம் Xj வை மீன் வெக்டார் கொண்டு மொழி மாற்றி W வாயிலாக காம்போநன்ண்ட் ஐ கணக்கிடுகிறோம் இப்பொழுது இவைகளை டேட்டா பாயிண்ட் களாக கருதி மொழி மாற்றுகிறோம் இதுவே ஸ்பார்ஸ் ன் அசல் குவடிநெட ஆகும் முதலில் மத்தி பாயிண்ட் ஐ ஏதாவது ஒருபுதிய திசைக்கு மாற்றுகிறோம் அதனை W என்கிறோம் காம்போநன்ண்ட் என்பதை W ன் டாட் ப்ராடக்ட் ஆகும் அது ஒரு யூனிட் வெக்டார் அதன் டாட் ப்ராடக்ட் என்பது காம்போநன்ண்ட் இவ்வாறாக கணக்கிடுகிறோம் அதனை yj என்று குறிக்கிறோம் எனவேஇந்த நிலையை பொருத்தவரையில் நாம் ஒரு யூனிட் வெக்டார் எடுத்துள்ளோம் அதற்கு டாட் ப்ராடக்ட் கணக்கிட்டு அந்த காம்போநன்ண்ட் ஐ yj என்கிறோம் இப்போ அந்த காம்போநன்ண்ட் ன் வேரியன்ஸ் ஐ எடுத்துக்கொள்வோம் பிசிஏ வில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் எந்த ஒரு டைரக்ஷனில் பிராஜக்சன் இன் வேரியன்ஸ் மிகுதியாக உள்ளது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எல்லா டேட்டா வின் பிராஜக்சன் களும் வெக்டார் களாக அந்த டேட்டாவின் சராசரியை மையமாகக்கொண்டு உள்ளன அதில் குறிப்பிட்டபடி நான் தொடர்கிறேன் நம்மிடம் ஒரு தொகுதியான டேட்டா பாயிண்ட்கள் உள்ளன அதனை நாம் இவ்வாறாக உருவக படுத்துகிறோம் Xj என்று ஒரு வெக்டார் இருக்குமாயின் அதில் j ஆவது வெக்டார் n காம்போநன்ண்ட்கள் கொண்டிருக்கும் ஒவ்வொரு காம்போநன்ண்ட் ம் ஒரு மாறி அதன் இருப்பிடம் i ஆகும் எனவே Xij என்பது i ஆவது காம்போநன்ண்ட் ஐ குறிக்கும் ஒவ்வொரு வெக்டார் ன் சராசரி அதாவது ஒவ்வொரு காம்போநன்ண்ட் ன் சராசரி ஆகும் டிரான்ஸ்பர்மேசன் செய்யும்பொழுது காம்போநன்ண்ட் ஐ யூனிட்வெக்டார் W வின் வழியில் எடுத்துச் செல்கிறோம் ஆதலால் ஒவ்வொரு வெக்டார் ம் சராசரி நோக்கி நகர்ந்திருக்கும் N வெக்டார் கள் இருக்குமாயின் N எண்ணிக்கைகள் இருக்கும் ஒவ்வொரு வெக்டார் ம் அத்தகைய நகர்தலால் அதனைச் சார்ந்த காம்போநன்ண்ட் ம் யூனிட்வெக்டார்ன் வழியில் இருக்கும் அது ஒரு யூனிட் வெக்டார் அதன் டாட் ப்ராடக்ட் என்பது காம்போநன்ண்ட் இவ்வாறாக கணக்கிடுகிறோம் அதனை yj என்று குறிக்கிறோம் உண்மையில் சொல்லப்போனால் நாம் சராசரி நோக்கி டிரான்ஸ்லேட் செய்துள்ளோம் எனவே y களின் சராசரி ஆனது பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே நான் அந்த வெக்டார் களின் magnitude ன் ஸ்கொயர் ஐ மிகுதி படுத்தினால் போதுமானது ஆகையால் இந்த வெக்டார் களின் மேக்நீடியூட் இப்படியாக இருக்கும் அவற்றிற்கு mean எடுக்கும்பொழுது அதுவே அவைகளின் வேரியன்ஸ் ஆகும் இப்பொழுது நான் அந்த y1 களின் சராசரி க்கு சராசரி எடுக்கும்பொழுது இவ்வாறாக எழுதலாம் நாம் அந்த காம்போநன்ண்ட் களின் variance ஐ கண்டுபிடிக்கிறோம் நமக்கு தேவை எந்த யூனிட்வெக்டார் W அதனை மிகுதி படுத்துகிறது என்பது W யூனிட்வெக்டார் ஆதலால் அதன் நார்ம் ஒன்றாக இருக்க வேண்டும் YT அல்லது Y விரிவாக்கம் செய்யும்போது அதன் வேல்யூ XTW ஆகும் அதனை இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளோம் இந்த குவாண்டிடி ஆர்வம் அளிக்கிறது அது எதனை அளவிடுகிறது அது X ன் கோவரியன்ஸ் ஐ குறிக்கிறது எனவே அந்த வேல்யூ களின் சராசரியை கருத வேண்டும் சராசரி கணக்கிடுதலால் அந்த டர்ம் ஐ N ஆல் வகுகிறோம் எனவே நாம் கணக்கிடுகிற W நான் சொன்னது போல கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஐ C மிகுதி படுத்த வேண்டும் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் C இல் உள்ள kl ஆவது எல்மெண்ட் k என்கிற காம்போநன்ண்ட் க்கும் l என்கிற காம்போநன்ண்ட் க்கும் இடையில் இருக்கும் கோவரியன்ஸ் ஆகும் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் என்பது டேட்டா பாயிண்ட்கள் இருந்து k என்கிற காம்போநன்ண்ட் வெக்டார் க்கும் l என்கிற காம்போநன்ண்ட் வெக்டார் க்கும் இடையிலுள்ள கோவரியன்ஸ் ஐ கொண்டது எனவே நாம் எடுக்கிற அப்ஜெக்ட்வ் பங்க்ஷன் ஆனது வேரியன்ஸ் ஐ மிகுதி படுத்தவேண்டும் நாம் இப்போது வெயிட் வெக்டார் W க்கு ஆன பங்க்ஷன் ஐ மிகுதி படுத்தப் போகிறோம் அதில் ஒரு நிபந்தனை உள்ளது அதனை அந்த பங்க்ஷன் ஓடு லாக்ரங்ச் மல்டிபிளேயர் வழியாக இணைக்கிறோம் லாம்டா தான் லாக்ரங்ச் மல்டிபிளேயர் நான் இப்போது லாம்டா வை பொருத்து டெரிவேட்டிவ் எடுக்கும்பொழுது WTW1 இது அந்த நிபந்தனையை ஊர்ஜிதப் படுத்துகிறது நமக்கு சொல்யூஷன் கிடைக்க இது தேவை அடுத்ததாக நான் W என்ற யூனிட்வெக்டார் ஐ பொருத்து பட்டியல் பார்சியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன் அப்பொழுது நமக்கு சிஸ்டம் ஆப் இக்குவேஷன் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒன் டைமண்ட்சேனல் வேறுயபில் க்கு டிபரன்சியல் ஜாமட்டரி ல் இருப்பதை மேட்ரிக்ஸ் மற்றும் லீனியர் ஆப்பரேஷன் செய்யும்பொழுது மல்டி டைமண்ட்சேனல் ஸ்பேஸ் க்கு எடுத்துக்கொள்ளலாம் எனவே WTCW என்ற குவாட்டர்ஆட்டிக் ப்ராடக்ட் ஐ எடுத்துக்கொள்வோம் λ என்பது ஐகன் வேல்யூ ஏனெனில் நாம் எடுத்துக்கொண்ட W ஒரு யூனிட்வெக்டார் எனவே இந்த நிலையில் யூனிட் ஐகன் வெக்டார் எடுத்துக்கொள்வோம் நமக்கு வேரியன்ஸ் ஐ மிகுதி படுத்த வேண்டி உள்ளதால் நாம் மிகுதியான ஐகன் வேல்யூ உள்ள வெக்டார் ஐ கருத்தில் கொள்வோம் எனவே நமக்கு கிடைப்பது ஆதிக்கம் செலுத்தும் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் அதாவது கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் C ல் எந்த ஐகன் வேல்யூ மிகுதியாக உள்ளதோ அதனைச் சார்ந்த ஐகன் வெக்டார் இப்பொழுது மற்ற ஐகன் வெக்டார் களின் நிலை என்ன ஏனெனில் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆனது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆகும் அதனுடைய அளவு n X n matrix ஆகும் எனவே நமக்கு N ஐகன் வெக்டார் கள் கிடைக்கும் எனவே மற்ற ஐகன் வெக்டார் களும் ஒன்றிக்கு அடுத்தாற்போல் மிகுதியான வேரியன்ஸ் ஐ கொடுக்கின்றன எனவே இந்த அலசலின் முடிவில் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு தொகையான ஐகன் வெக்டார் களின் ஐகன்வேல்யூ இறங்கு வரிசையில் அவை அனைத்தும் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் சார்ந்தது ஐகன் வெக்டார்கலை ஒரு செட் I e1 e2 en என்று குறிக்கும்போது அதிலுள்ள ஐகன் வேல்யூ களும் இறங்கு வரிசையில் இருக்கும் e1 என்பது மிக அதிகமான ஐகன் வேல்யூ e2 என்பது இரண்டாவது மிக அதிகமான ஐகன் வேல்யூ இவ்வாறாக வெக்டார் en ல் λn என்பது மிகக்குறைவான ஐகன் வேல்யூ எல்லா வெக்டார் களும் நார்மல்ஐஸ் செய்யப்பட்டுள்ளதால் யூனிட் ஐகன் வெக்டார் மட்டுமே கருத்தில் கொண்டு உள்ளோம்

எனவே i ஆவது பிரின்சிபல் காம்போநன்ண்ட் என்றால் டேட்டா பாயிண்ட் களின் மையத்தை மையமாக கொண்ட ஐகன்வெக்டார் வழியில் உள்ள பிராஜக்சன் டைமென்ஷன் ரெடக்ஷன் இவ்வாறாக இருக்கலாம் மிகக்குறைவான ஐகன் வால்யூ உள்ள ஐகன்வெக்டார் ஐ நாம் நிராகரிக்க போகிறோம் அதாவது டைமென்ஷன் குறைப்பதற்காக எந்த காம்போநன்ண்ட் ன் ஐகன் வால்யூ குறைவாக இருக்கிறதோ அதனை நிராகரிக்கிறோம் ஐகன் வால்யூ வெளிக்காட்டுவது என்னவெனில் ஒரு பாயிண்ட் க்காண வேரியன்ஸ் ன் ரஸிடுவெல் ஒருவேளை டேட்டாவை ரெப்பிரசன்ட் செய்ய ஒரு ஐகன்வெக்டார் ல் k அளவான ஐகன் வால்யூ மட்டுமே மீதமிருந்தால் அந்த டேட்டாவை k டைமென்ஷன் கொண்டு ரெப்பிரசன்ட் செய்யலாம் அவ்வாறானது அந்த டேட்டாவின் k டைமண்ட்சனல் ரெப்ரசன்ட்ண்டேஷன் ஆகும் நம்மிடம் N டைமென்ஷன் டேட்டா இருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல டேட்டாவின் டைமென்ஷன் ம் ஸ்பேஸ் ன் டைமென்ஷன் ம் ஒன்றாக இருக்கவேண்டிய அவசியமில்லை ஆகவே டேட்டா ஒரு k டைமென்ஷன் கொண்ட சப் ஸ்பேஸ் இல் உள்ளது பிசிஏ கொண்டு நாம் குவாடிநேட் களை டிரான்ஸ்பார்ம் செய்துள்ளோம் ஆகையால் இப்போது ஐகன் வெக்டார் குவாடிநேட் ஆக்சிஸ் கொடுக்கின்றது இந்த குவாடிநேட் இன் மத்தி நமது டேட்டாவின் மத்தி ஆகிறது நாம் டேட்டா பாயிண்டுகள் ஐகன் வெக்டார் வழியில் பிராஜக்ட் செய்யப்பட்டுள்ள மையால் அவை நமக்கு காம்போநன்ண்ட் கொடுக்கின்றன ஆக இறங்கும் வரிசையில் உள்ள முதல் k காம்போநன்ண்ட் களே டேட்டாவை ரெப்பிரசன்ட் செய்ய போதுமானது அதுவே வேரியன்ஸ் ஐ சேர்த்து வைக்கவும் போதுமானது நம்மிடம் k டைமென்ஷன் ஆன வெக்டார் உள்ளது K ஆனது n ஐ விட குறைய இருக்கலாம் அல்லது சமநிலையில் இருக்கலாம் மொத்த வேரியன்ஸ் என்பது எல்லா காம்போநன்ண்ட் களின் வேரியன்ஸ் ன் கூட்டுத்தொகையாகும் நம்மிடம் n காம்போநன்ண்ட் இருப்பதால் எல்லா காம்போநன்ண்ட் ன் வேரியன்ஸ் ஐ கூட்டும் பொழுது மொத்த டேட்டாவின் வேரியன்ஸ் கிடைக்கும் வேரியன்ஸ் என்பது எல்லா ஐகன் வேல்யூ களின் கூட்டுத்தொகையாகும் சிறிய ஐகன் வேல்யூ வை நம் புறக்கணிக்கிறோம் ஏனெனில் அது variance ல் பெரிய பங்கு வகிக்கவில்லை முதல் k ஐகன் வேல்யூ களின் கூட்டுத் தொகையை மற்றும் மொத்த ஐகன் வேல்யூ களின் கூட்டுத் தொகையின் விகிதத்தை பார்க்கும் பொழுது variance ன் பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை யூகிக்க முடியும் டேட்டா ரெடக்ஷன் பொருத்தமட்டில் இந்த விகிதம் அதிகமாக இருக்குமாயின் டேட்டா சார்ந்த தகவல் பாதுகாக்கப்படுகிறது என்று அர்த்தம் இந்த விகிதம் 0 முதல் ஒன்றுக்குள் இருக்கும் ஆகவே டேட்டாவை ரப்பிரசெண்ட் செய்ய அந்த விகிதம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது ஒன்றுக்கு நிகராக இருக்கவேண்டும் இதனை கணக்கியல் படி இவ்வாறாக வெளிப்படுத்துகிறோம் இந்த விகிதம் புறக்கணிக்கப்பட்ட variance ஐ சார்ந்தது ஆகையால் இது டேட்டா ரெப்பிரசன்ட் செய்ய உபயோகப்படுத்தாத காம்போநன்ண்ட் களின் வேரியன்ஸ் ன் கூட்டு தொகையாகும் அது மிகக் குறைவாகவே இருக்கும் பிசிஏ வழிமுறையை சுருக்கமாக சொல்வதெனில் அதன் உள்ளீடு என்பது ஒரு தொகையான டேட்டா பாயிண்ட் கல் ஒவ்வொரு பாயிண்ட் ம் n டைமண்ட்சனல் ஸ்பேஸ் ல் மையம் கொண்டது அதன் வெளியீடு என்பது ஒரு தொகையான k ஐகன் வெக்டார் K ன் தொகையானது வீகிதத்திற்கு நிர்ணயித்த திரஷ் ஹோல்ட் பொறுத்தது எனவே இந்த வழிமுறையின் படி டேட்டா பாயிண்ட் க்கு சராசரியை கணக்கிட்டு எல்லா பாயிண்ட் களையும் சராசரியை நோக்கி நகர்கிறோம் அதன் பின்னர் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மற்றும் ஐகன் வெக்டார் கணக்கிடுகிறோம் பின்னர் k எண்ணிக்கையான ஐகன் வேல்யூ வை ஏறும் வரிசையில் தேர்வு செய்கிறோம் தேர்வு செய்யும்போது வேரியன்ஸ் ன் விகிதம் திரஷ் ஹோல்ட் மேல் இருக்கும்படி பார்த்துக்கொள்கிறோம் ஆகவே இந்த த்ரசோல்டு ஆனது இந்த வழிமுறைக்கு ஒரு பராமீட்டராக உள்ளது பொதுவாக அதன் வேல்யூ 0 95 ஆக இருக்கும் அப்படி எனில் 95 விழுக்காடு வேரியன்ஸ் ஐ நமது ரெப்பிரசன்டேஷன் உள்ளடக்கியுள்ளது மேலும் அந்த k காம்போநன்ண்ட்கள் டேட்டாவை ரெப்பிரசன்ட் செய்ய உபயோகப் படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஒரு உதாரணத்தைக் கொண்டு இந்த கணக்கிடுதல் ஐ விவரிக்க உள்ளேன் இதனை ஒரு டேட்டா பாயிண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது பிசிஏ கொண்டு டேட்டாவின் டைமென்ஷன் ஐ குறைக்க போகிறோம் X என்ற மேட்ரிக்ஸ் இல் டேட்டா பாயிண்ட்கள் அனைத்தும் காலம் வெக்டார் ஆக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன அங்கே 5 பாயிண்டுகள் உள்ளன அவை 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் சார்ந்தது ஒவ்வொரு காலம் வெக்டார்ம் ஒரு டேட்டா பாயிண்ட் இந்த டேட்டா பாயிண்ட் 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் ல் குவடிநெட் ஆகும் இப்போது இந்த டேட்டா பாயிண்ட்கள் அனைத்திற்கும் சராசரியைஎடுக்கிறோம் அதாவது ஒவ்வொரு காலம் வெக்டார்விக்கும் சராசரியை எடுக்கிறோம் அடுத்ததாக அந்த வெக்டார் ஐ சராசரியை நோக்கி நகர்கிறோம் இது எவ்வாறெனில் ஒவ்வொரு காலம் வெக்டார் ல் இருந்து சராசரியை கழித்தல் செய்கிறோம் அதனை X tilde என்கிறோம் அதற்கு கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கணக்கிடுகிறோம் அதன் வேல்யூ மேட்ரிக்ஸ் ல் கணக்கிட்டு covariance matrix கிடைக்கப்பெற பிசிஏ விற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த covariance matrix க்கு ஐகன் வெக்டார் மற்றும் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டும் இந்த covariance matrix ன் அளவு 3 X 3 ஆகும் அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆகும் அது 3 ஐகன் வேல்யூ கொண்டது அது தனித்து இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் 3 ஐகன் வேல்யூ இருக்கும் ஆதலின் 3 ஐகன் வெக்டார் இருக்கும் இந்த உதாரணத்தில் covariance மேட்ரிக்ஸ் ன் டயகனல் பார்த்தால் அது காம்போநன்ண்ட் இடையேயான வேரியன்ஸ் ஐ கொண்டது முதலாவது காம்போநன்ண்ட் ன் வேரியன்ஸ் 1 இரண்டாவது மற்றும் மூன்றாவது காம்போநன்ண்ட் ன் வேரியன்ஸ் 41 6 மற்றும் 42 24 ஆகும் இந்த டேட்டா தொகுப்பை பொறுத்தவரையில் மிகுதியான variance ஐ கொண்டது மூன்றாவது காம்போநன்ண்ட் ஆகும் டயகனல் அல்லாத term கலை நோக்கும்பொழுது அவற்றின் தனித்துவம் விளங்கும் Variance ன் கூட்டுத்தொகை டயகனல் term கலை கூட்டினால் கிடைக்கப்பெறும் ஆகவே மொத்த variance ன் கூட்டுத்தொகை 84 கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் இன் ஐகன் வேல்யூ கணக்கிடப்பட்டது அதில் ஒன்று பூஜ்ஜியம் அதுவே மிகக் குறைவானது மிக அதிகமானது 83 3238 இரண்டாவது மிக அதிகமானது 1 அது முதல் காம்போநன்ண்ட் ஐ விட மிகக் குறைவு ஆனாலும் அதுவும் முக்கியமான காம்போநன்ண்ட் இப்பொழுது என்ன செய்வது இந்த டேட்டாவை ரெப்பிரசன்ட் செய்யலாம் 2 காம்போநன்ண்ட் கொண்டே ரெப்பிரசன்ட் செய்யப்போகிறோம் ஏனெனில் மூன்றாவது பூஜ்ஜியம் ஆக உள்ளது என்ன ஐகன் வேல்யூ உள்ளதென்பதை பார்க்கலாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் சில ஐகன் வேல்யூ களின் கூட்டுத்தொகை மொத்த வேரியன்ஸ் ன் கூட்டுத் தொகையை ஒத்திருக்கும் அதனால் ஐகன் வேல்யூ சார்ந்த ஐகன் வெக்டார் யாதெனின் முதல் ஐகன் வெக்டார் e1 அதன் ஐகன் வேல்யூ 83 3238 இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஐகன் வெக்டார் ஐகன் வேல்யூ ஆவண e2e3 1 5562 மற்றும் 0 ஆகும் எனவே டைமென்ஷன் குறைக்க e1 மற்றும் e2 வழியில் உள்ள பிராஜக்சன் மட்டுமே கருத உள்ளோம் எவ்வாறு செய்வது அதனை இமேஜ் டிரான்ஸ்பார்ம் ல் உள்ள பேசிஸ் வெக்டார் போலஅதாவது ஒவ்வொரு பேசிஸ் வெக்டார் e1 e2 e3 உடைய காலம் என எடுத்துக் கொண்டுள்ளோம் ஆகவே புது பேசிஸ் வெக்டார் கிடைத்துள்ளது அதனைப் பொறுத்து ஏற்கனவே உள்ள டேட்டா பாயின்ட்ஸ் காண காம்போநன்ண்ட் கலை புது பேசிஸ் வெக்டார் க்கு ஏற்றாற்போல் கணக்கிட்டு பிசிஏ விற்காக சராசரியை நோக்கி நகர்த்த வேண்டும் நகர்த்தப்பட்ட டேட்டா பாயிண்ட் காண காம்போநன்ண்ட் ஐ ஒரிஜினல் டேட்டா பாயின்ட்ஸ் உடைய நடுநிலை கொண்டு கருதுவோம் ஆயின் இந்த கணக்கீட்டின் மூலம் அவை ஒவ்வொன்றையும் கணக்கிட போகிறோம் அது ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் ஐ கவனித்துக் கொள்கிறது கணக்கிடுகையில் ஒவ்வொரு டேட்டா பாயின்ட் க்கும் e1 மற்றும் e2 வழியில் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராடக்ட் மற்றும் டாட் ப்ராடக்ட் கணக்கிடுகிறோம் எனவே இது ஒரு டேட்டா பாயிண்ட் இது மற்றொரு டேட்டா பாயிண்ட் என மூன்றாவது டைமென்ஷன் ஐ புறம் தள்ளுகிறோம் அது ரிடன்ட்ன் டைமென்ஷன் ஆகும் இந்த பாயிண்ட் கள் அனைத்தும் xyz10 என்ற பிளேன் ல் உள்ளது அது 2 டைமென்ஷனஆல் ஆனதால் பிசிஏ மூலம் அது இருக்கும் இடத்தை அறியலாம் மூன்றாவது ஐகன் வேல்யூ பிளேன் கு நார்மலாக இருக்கும் ஆகவே எந்த ஒரு பிராஜக்சன் e3 திசையில் பூஜ்ஜியம் ஆகவும் e1 மற்றும் e2 திசையில் வெக்டார் ஆக அந்த பிளேனில் இருப்பதால் அது ஒரு புது ஆக்சிஸ் அதில் இன்னொரு முறை ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ஐயும் குவடிநெட் ஆக வெளிப்படுத்தலாம் இவ்வாறாக பிசிஏ மூலமாக டேட்டா பாயிண்ட் இருக்கும் குறைந்த டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம் இத்துடன் இந்த விரிவுரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த விரிவுரையில் அதனை தொடரலாம் பொறுமையுடன் என் விரிவுரையை கேட்டதற்கு நன்றி